பேட்டரிகளைத் தேர்ந்தெடுத்து குறிப்பிட நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய சில பேட்டரி பெராமீட்டர்கள் அளவுருக்கள் உள்ளன மிக முக்கியமான பெராமீட்டர்கள்களில் ஒன்று பேட்டரியின் கெப்பாசிட்டிதிறன் பேட்டரியின் கெப்பாசிட்டி திறன் என்றால் என்ன எனவே படத்தை கவனிப்போம் இது பேட்டரி சின்னத்தைக்காட்டுகிறது இவை பேட்டரி டெர்மினல்கள் என்று சொல்லலாம் மேலும் பேட்டரி நேர்மறை முனையத்தில் ஒரு மின்னோட்டம் பாய்கிறது அது ஐபி என அழைக்கப்படுகிறது மேலும் மின்னழுத்தத்தை குறிக்கிறேன் டெர்மினல்கள் மற்றும் நாம் அதை vb என்று பெயரிடுவோம் இப்போது அத்தகைய பேட்டரி கொடுக்கப்பட்டால் டெர்மினல் மின்னழுத்தம் வி மற்றும் மின்னோட்டம் ஐபி பேட்டரி நேர்மறை டெர்மினலுக்குள் பாய்கிறது அதாவது சார்ஜிங் மின்னோட்டம் நாம் திறனைகெப்பாசிட்டி ஆற்றல் திறனை பின்வரும் முறையில் வரையறுக்கலாம் எனவே இன்டெக்ரல் vb ib dt ஆனது இது வாட் ஹவரில் எனெர்ஜி ஐ குறிக்கிறது அது நேர்மறையாக இருந்தால் ib நேர்மறையானது என்றால் அது நேர்மறை முனையத்தில் பாய்கிறது அதாவது பேட்டரியை சார்ஜ் செய்கிறது எனவே இது சார்ஜ் செய்வதைக் குறிக்கிறது பின்னர் இந்த பாணியில் நீங்கள் கணக்கிடும் ஆற்றல் சார்ஜிங் ஆற்றல் இ சார்ஜ் ஆக இருக்கும் மறுபுறம் ஐபி எதிர்மறை என்றால் ஐபி நேர்மறை முனையத்திலிருந்து வெளியேறுகிறது என்றால் அது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளபடி தலைகீழ் திசையில்ரிவெர்ஸ் டைரரெக்ஷன் பாய்கிறது என்றால் பேட்டரி வெளியேற்றுகிறது என அர்த்தம் ஆற்றல் வெளியேற்ற ஆற்றல் இடிஷ்சார்ஜ் ஐ குறிக்கிறது எனவே பேட்டரியின் திறன் என்று நீங்கள் கூறும்போது அது வாட் ஹவர் திறன் பேட்டரி எவ்வளவு ஆற்றலை வைத்திருக்க முடியும் பேட்டரி லோடடுக்கு சுமைக்கு எவ்வளவு ஆற்றலை வெளியேற்ற முடியும் என்பதாகும் எனவே நாங்கள் வாட்ஹவர் அடிப்படையில் பேசுகிறோம் இருப்பினும் சார்ஜ் கூலம்பிக் சார்ஜ் ஆகியவற்றின் அடிப்படையிலும் நீங்கள் கெப்பாசிட்டிதிறனைப் பற்றி பேசலாம் இன்டெக்ரெல் Ib dt சி ஆகும் அது ஆம்பியர் ஹவர் ஐ குறிக்கும் ஆம்பியர் ஹவர் சார்ஜ் ஐ குறிக்கும் சார்ஜ் கெப்பாசிட்டியும் திறன் அப்படித்தான் எனவே பேட்டரியின் திறனைக் குறிக்க மக்கள் இந்த வரையறையைப் பயன்படுத்துகிறார்கள் இப்போது நீங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் விபி கான்ஷ்டன்ட்டாக மாறிலி இருந்தால் ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டி திறன் கிடைக்கும் எனவே வாட் ஹவர் கெப்பாசிட்டி அல்லது எனெர்ஜி கெப்பாசிட்டி என்பது பேட்டரியின் உண்மையான திறன் இது பேட்டரியின் திறனை உங்களுக்கு வழங்கும் இருப்பினும் விபி கான்ஷ்டன்ட்டாக மாறிலி இருந்தால் இன்டெக்ரெல் Ib dt சி ஆகும் இது ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டி திறன் பேட்டரியின் வாட் ஹவர் கெப்பாசிட்டியின் நேரடி அளவை உங்களுக்கு வழங்கும் இன்டெக்ரெல் V Ib dt என்பது எனெர்ஜி கெப்பாசிட்டி ஆகும் வணிக உலகில் இந்த ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டி திறன் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளபடி இன்டெக்ரெல் Ib dt C ஆம்பியர் ஹவர் அலகில்யூனிட் உள்ளது இப்போது இந்த சார்ஜ் கெப்பாசிட்டி திறன் மிகவும் பிரபலமானது மேலும் கிட்டத்தட்ட அனைத்து பேட்டரி விவரக்குறிப்புகள் மற்றும் பேட்டரி பயன்படுத்தும் நபர்கள் இதைத்தான் பயன்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் பேட்டரியின் WH ஸ்பெக்கை விட பொதுவாக பேட்டரிக்கான ஏ ஹெச் ஸ்பெக்கைத்தான் அதிகம் பயன்படுத்துவார்கள் எனவே நீங்கள் பேட்டரி தரவுத் தாளைப் பார்க்கும்போது பேட்டரியின் WH ஐ விட மிகவும் பொதுவான பேட்டரி திறன் ஏ ஹெச் விவரக்குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே வணிக பயன்பாட்டு சொற்கள் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி பேட்டரியின் படத்தை கவனியுங்கள் இது பாசிட்டிவ் டெர்மினல் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல் நீர் தொட்டியின் ஒப்புமையை எடுத்துக் கொள்வோம் ஒரு வேளை நீர் தொட்டியில் தண்ணீர் நிரம்பியிருக்கும் போது தொட்டி நிரம்பியிருப்பதாக நாம் கூறுகிறோம் அதேபோல் பேட்டரியின் விஷயத்திலும் கூட அது முழுமையாக சார்ஜ் செய்யப்படும்போது அது நிரம்பியதாகவும் முழு சார்ஜ் நிலையில் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் மின்னழுத்தம் அதிகபட்சமாக இருக்கும் உதாரணமாக ஒரு லெட் ஆசிட் பேட்டரி 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரி போன்றவற்றை நீங்கள் கார்களிலும் வாகனங்களிலும் பயன்படுத்துவதைக் காணலாம் இது 14 3 வோல்ட் உண்மையில் 12 வோல்ட் அல்ல ஆனால் 14 3 வோல்ட் முழுவதும் சார்ஜ் ஆன நிலையில் இப்போது மற்றொரு நிலை அதாவது x நிலை ஐக் கவனியுங்கள் இப்போது இந்த மட்டத்தில் கிடைக்கக்கூடிய சார்ஜ் அளவு முழு அளவைவிட குறைவு நீர் தொட்டியைப் போலவே நீர் நிலை x நிலைக்கு குறைந்துவிட்டால் சக்தியும் குறைக்கப்பட்டுவிடும் இங்கேயும் அதே வழியில் நிலை x இல் பேட்டரியின் முனையங்களில் உள்ள மின்னழுத்தம் பேட்டரி நிரம்பும்போது டெர்மினல்களில் நீங்கள் காணும் மின்னழுத்தத்தை விட குறைவு பேட்டரி x நிலைக்கு டிஷ்சார்ஜ் செய்துவிட்டால் வெளியேற்றப்பட்டால் அது வெளியேற்றப்பட்ட ஆழத்தை DoD டெப்த் ஆஃப் டிஷ்சார்ஜ் வெளியேற்றத்தின் ஆழம் என்று அழைக்கப்படுகிறது எனவே 100 முதல் X வரை எனவே 100 X வெளியேற்ற ஆழத்தின் ஆழம் என்று அழைக்கப்படுகிறது முழு எனவே இது டெப்த் ஆஃப் டிஷ்சார்ஜ் வெளியேற்றத்தின் ஆழம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக சதவீதமாக வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் இது பேட்டரி விவரக்குறிப்புகளில் நீங்கள் காணும் மிக முக்கியமான விவரக்குறிப்பு அளவுருவாகும் மேலும் இது பேட்டரியின் வாழ்நாளை பாதிக்கும் செல்வாக்கைக் கொண்டுள்ளது விரைவில் அதைப் பற்றி விவாதிப்போம் எனவே பேட்டரி முழு அளவிலிருந்து இந்த நிலை x க்கு சென்றுவிட்டதை நீங்கள் பார்க்கும்போது இங்கே கோடிட்டுக்காட்டப்பட்டுள்ள இந்த அளவு பயன்படுத்தப்பட்ட சார்ஜ் ஆகும் எனவே இது பயன்படுத்தப்பட்ட சார்ஜ் மற்றும் நீங்கள் x ஐ ஒரு வரம்பாக அமைத்தால் பேட்டரியில் உள்ள சார்ஜ் நிலை இதற்கு கீழே செல்ல விரும்பவில்லை ஏனெனில் நீங்கள் குறைந்தபட்ச சாத்தியமான மற்றும் அதிகபட்ச சாத்தியமான வரம்புகளைக் கொண்டிருக்க விரும்புகிறீர்கள் மேலும் நீங்கள் டெர்மினல்களில் பொட்டென்சியல் ஒரு குறிப்பிட்ட மட்டத்திற்கு கீழே செல்ல விரும்பவில்லை ஆகவே குறைந்த வரம்பை அல்லது நீர் தொட்டியின் நீர் மட்டத்தை நீங்கள் வரையறுப்பது போலவே பேட்டரிக்கான சார்ஜ் அளவின் குறைந்த வரம்பை தீர்மானிப்பீர்கள் என்று சொல்லலாம் எனவே கீழே உள்ள இந்த பகுதி பயன்படுத்தக்கூடிய சார்ஜ் அல்லது பேட்டரியின் பயன்படுத்தக்கூடிய திறன் ஆக மாறும் எனவே இந்த நிலை பேட்டரியின் பயன்படுத்தக்கூடிய வாட் ஹவர் அல்லது ஆம்பியர் ஹவர்க்கு ஒத்திருக்கிறது DoD முழு அளவிலிருந்து x நிலைக்கு அளவிடப்படுகிறது நீங்கள் 100 முதல் x நிலை வரை அளவிடுவதைப் போலவே சார்ஜ் நிலையைப் பெற 0 முதல் நிலை x வரை அளவிடலாம் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளபடி நான் 0 முதல் நிலை x வரை அளவிட்டால் நீங்கள் அதை சார்ஜ் நிலை என்று அழைக்கலாம் சார்ஜ் நிலை 100 DoD ஆகும் அது 1 DoD 100 x 100 க்கு சமம் சார்ஜ் நிலை சதவீதமாக வெளிப்படுத்தப்படுகிறது எனவே டிஓடி மற்றும் சார்ஜ் நிலை ஆகியவை எதிரெதிரானது சார்ஜ் நிலை உங்களுக்கு பேட்டரியில் இருக்கும் சார்ஜ் அளவைத் தரும் டிஓடி சார்ஜ் ஆழம் உங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட சார்ஜ் அல்லது வாட் ஹவர் அளவை அளிக்கும் அல்லது லோடுக்கு பயன்படுத்தப்பட்ட அளவைக் குறிக்கும் சார்ஜ் நிலையும் சதவீதமாகக் குறிப்பிடப்டுகிறது எனவே ஒரு தன்னிச்சையான நிலை x இல் பேட்டரி மின்னழுத்தம் x vbx முழு திறன் அல்லது முழு சார்ஜ் பேட்டரி திறனை விட vbx குறைவாக இருக்கும் எனவே சார்ஜ் குறைவதால் பேட்டரி டெர்மினல் ஆற்றலும் குறைகிறது பேட்டரி வெளியேற்ற விரும்பாத ஒரு மின்னழுத்தத்தை நீங்கள் கீழே அமைக்கலாம் அது உங்கள் பயன்பாட்டைப் பொருத்தவரை வரம்புக்குட்பட்ட மின்னழுத்தம் அல்லது முழுமையாக வெளியேற்றப்பட்ட நிலை மின்னழுத்தமாக இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக லெட் ஆசிட் பேட்டரிகளில் 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரியில் அதை வெளியேற்றப்பட்ட நிலையில் 10 8 வி ஆக வைத்துக்கொள்வோம் அதற்கும் அப்பால் செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவே பெரும்பாலான பயன்பாடுகளுக்கான 12 வி லீட் ஆசிட் பேட்டரிக்கான மின்னழுத்த வரம்பு குறைந்தபட்சம் 10 8 வி அதிகபட்சமாக 14 14 வி இருக்கும் இந்த திறன் வெளியேற்றத்தின் ஆழத்துடன் டிஓடி இணைக்கப்பட்டுள்ளது பேட்டரியின் ஆயுள் அதை சார்ந்தது சார்ஜ் வெளியேற்ற சுழற்சிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பேட்டரியின் ஆயுள் வெளிப்படுத்தப்படுகிறது பேட்டரியின் இந்த ஆயுள் சார்ந்துள்ள குறிப்பிடத்தக்க அளவுருக்களில் ஒன்று பேட்டரியின் DoD பேட்டரியின் சார்ஜ் ஆழம் எனவே பேட்டரியின் ஆயுள் சார்ஜ் ஆழத்தை சார்ந்தது வெளியேற்றத்தின் ஆழம் அதிகரிக்கும் போது பேட்டரியின் ஆயுள் குறைகிறது இதன் அடிப்படையில் என்னவென்றால் சார்ஜ் ஆழம் 20 என்றால் சில சார்ஜ் டிஷ்சார்ஜ் சுழற்சிகள் சைக்கிள் இருந்தால் 1000 சார்ஜ் டிஷ்சார்ஜ் சுழற்சிகள் என்று சொல்லலாம் வெளியேற்றத்தின் ஆழம் 60 ஆகக் குறைந்துவிட்டால் இது ஆழமாகச் செல்கிறது அதாவது நீங்கள் ஆழமான வெளியேற்றத்திற்குச் செல்கிறீர்கள் என்றால் பேட்டரியின் ஆயுள் 1000 க்கு பதிலாக 200 சுழற்சிகளுக்கு வரலாம் என்று சொல்லலாம் அதனால் பேட்டரிக்கான வெளியேற்றத்தின் ஆழம் டிஷ்சார்ஜ் டெப்த் அல்லது ஆழம் டெப்த் அதிகரிக்கும் போது பேட்டரியின் ஆயுள் அதிவேகமாக குறைகிறது எனவே பேட்டரியின் ஆயுளை தீர்மானிப்பதில் DoD ஒரு முக்கியமான அளவுருவாகும்